நாம் வெவ்வேறான பயிற்சி முறைகள் மற்றும் நுட்பங்களை கோட்பாட்டளவில் விவாதித்தோம் ஆகவே நான் வெவ்வேறு பயிற்சி முறைகள் என்னவென்று நீங்கள் கூறக்கூடிய விளக்க காட்சியை வழங்கியுள்ளேன் ஆனால் இப்போது தேவைப்படுவது என்னவென்றால் அந்த முறைகளின் உண்மையை நிரூபிப்பதற்கு முன்பு நாம் சில எடுத்துக்காட்டுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த வகையான பயிற்சி திட்டங்கலில் வெவ்வேறு நிறுவனங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை அறிய வேண்டும் ஆகவே முதல் முதலாக நான் மெக்டொனால்ட் ஊழியர்களுக்கான ஒரு உதாரணத்தை எடுக்க விரும்புகிறேன் அது மனிதவள மேம்பாடு அவர்கள் இதை எவ்வாறு நடைமுறைப் படுத்துகிறார்கள் இந்த குறிப்பிட்ட நிறுவனம் ஏற்கனவே வெற்றிகரமாக மாறிவிட்டது என்பது நமக்குத் தெரியும் இது ஒரு அமெரிக்கன் ஹாம்பர்கர் மற்றும் பாஸ்ட் பூவ்ட் ரெஸ்டூரண்ட் செயின் இது ரிச்சர்ட் மற்றும் மாரிஸ் மெக்டொனால்ட் ஆகியோரால் 1940 ஆம் ஆண்டு பார்பிக்யூ ரெஸ்டூரண்ட் நிறுவப்பட்டது எனவே மெக்டொனால்ட் McDonald's அவர்கள் தயாரிப்பின் ஒவ்வொரு அம்சத்தையும் தரமாகவும் பிரபலமாகவும் மனித உள்ளிட்டு தேவையை அகற்றுவதற்காகவும் உருவாக்கியுள்ளார் இப்போது நாம் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் குறிக்கோளையும் இலக்குகளையும் காண வேண்டும் நகரில் உள்ளூர் முதல் முழு உலகத்திலும் தங்கள் நிறுவனத்தின் தரத்தை நிலை நிறுத்தியுள்ளனர் இதில் மிகவும் முக்கியமானது அவர்கள் தங்கள் தயாரிப்பை எவ்வாறு கட்டுக்கோப்பாக தரப்படுத்தி உள்ளார்கள் என்பதை அறிய வேண்டும் உங்களால் அனைத்து இடத்திலும் கண்காணிக்க முடியாது ஆகவே நீங்கள் சரியான கையேட்டினை உருவாக்கி தரமான உரிமையாளர்களை முன் நிறுத்த வேண்டும் தரத்தில் நீங்கள் சமரசமே செய்ய முடியாது என்பதற்கு பல ஆய்வுகளை முன் நிறுத்த வேண்டும் நீங்கள் தரமான தயாரிப்பை உறுதிப்படுத்த விரும்பினால் அதற்காக நிச்சயமாக உமது தயாரிப்பை கட்டுப்படுத்தும் நடைமுறைகளை நீங்களே கவனிக்க வேண்டும் ஆனால் உங்களது மூளையை வேறொருவர் பயன்படுத்தவேண்டிய வணிகத்தில் நீங்கள் இருந்தால் அது ஒரு கூடுதல் பொறுப்பாக மாறிவிடும் தரப்படுத்துதல் நடைமுறைகள் செயல்பாடுகள் என்ன என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் நாம் இதைப்பற்றி பேசும்போது பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறை மட்டுமின்றி தயாரிப்பின் தரம் குறித்தும் நடவடிக்கைகள் வழங்கப்படவேண்டும் வழிநடத்தப்பட வேண்டும் உதவி செய்யப்பட்டு உங்கள் தயாரிப்பை நிறுவனம் இயக்க வேண்டும் ஆகவே இது மிகவும் பிரபலமான மற்றும் முக்கியமான அம்சமாகும் இது இடைவிடாமல் தரப்படுத்தப்படுகிறது இப்போது நீங்கள் வேறு எந்த அம்சத்தையும் விட்டு விட்டால் அங்கே தயாரிப்பு விளைவு ஒரே மாதிரியாக இருக்காது எனவே ஒவ்வொரு அம்சத்தைப் பற்றி நான் பேசும்போது நூற்றுக்கணக்கான பரிமாணங்களை கருத்தில் கொண்டு அவற்றின் தரங்களை சரி செய்ய வேண்டும் எனவே உங்கள் மனதில் என்ன கேள்வி வருகிறது ஒவ்வொரு அம்சமும் நிச்சயமாக செயல்பாடுகள் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தரத்தை தீர்மானிப்பது தர நிலை எவ்வாறு இருக்கும் தரப்படுத்துதல் முறை என்னவாக இருக்கும் தரத்தின் சரியான மதிப்பு என்ன போன்றவற்றை நாம் விவாதிப்போம் குறிப்பிட்ட வழக்கு ஆய்வு மனித உழைப்ப அகற்றுவதற்காகவும் அவர்களின் தயாரிப்புகள் மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது உலக அளவில் உள்ளது எனவே உலக அளவில் நீங்கள் மக்களை மட்டுமே சார்ந்து இருக்க முடியாது இது மக்களை அடிப்படையாகக் கொண்ட நிகழ்வல்ல ஏனெனில் ஒவ்வொரு மனிதனின் திறனும் மாறுபடும் எனவே நீங்கள் மனிதர்களிடம் விட்டுவிட முடியாது சரி என நீங்கள் கண்டால் அதற்கு சொல்லுங்கள் இல்லையெனில் நிறுவனத்தின் தரநிலைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் உங்களால் முடியாது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் இதற்காகத்தான் மனித உள்ளீட்டை அகற்ற வேண்டும் ஏனெனில் நீங்கள் மனித உள்ளத்தை ஈடுபடுத்தினால் ஒவ்வொரு மனிதர்களின் மனநிலைக்கேற்ப தரம் மாறுபடும் பிரச்சனைகள் ஏற்படும் எனவே மனித உள்ளீட்டை பொருட்படுத்தாமல் தரநிலைகளை பூர்த்தி செய்வதை நோக்கமாக மாற்ற வேண்டும் மெக்டொனால்டுகளின் பயிற்சி கையேடு ஒவ்வொரு சிறியநிலை மற்றும் உயர்நிலை அனைத்தும் கை ஏடுகளில் விவரிக்கப்பட்டுள்ளன இல்லையெனில் எதிர்பார்க்கப்படும் தயாரிப்பு ஏற்படாது இதுவே மெக்டொனால்ட் நிறுவனத்தின் பைபிள் ஆகும் மெக்டொனால்ட் நிறுவனத்தின் பைபிள் அதன் கையேடு ஆகும் அதில் ஒவ்வொரு செயலைப் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு மனிதர் ஒரு நகரத்தில் இந்தியாவிலோ அல்லது மற்ற நாடுகளிலும் மெக்டொனால்ட் நிறுவனத்தை தொடங்க வேண்டும் எனில் அவர் அந்த கையேட்டை 100 பின்பற்ற வேண்டும் அந்த கையேடு அதற்கு ஏற்றார்போல் அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கியதாக எடுத்துக்காட்டுகள் நிறைந்ததாக இருக்கும் உதாரணமாக ஒரு காகிதத்தை மடிக்க வேண்டுமெனில்அதை எவ்வாறு மடித்தல் வேண்டும் என்பதையும் கையேடு குறிப்பிடும் ஒவ்வொரு தயாரிப்பையும் எவ்வாறு கையில் கொடுக்க வேண்டும் எந்தெந்த தயாரிப்பை எவ்வாறு தொட வேண்டும் எங்கெங்கு கை படக்கூடாது போன்றவற்றை மூலப்பொருள் பயன்பாட்டிலிருந்து தயாரிப்பாக உருவாக்கும் வரை எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை மெக்டொனால்ட் McDonald's கையேடு விரிவுபடுத்தியுள்ளது மெக்டொனால்ட் McDonald's உருவாக்கிய தரப்படுத்துதல் நடைமுறைகள் அடங்கிய பயிற்சி கையேடு 600 பக்கங்கள் உள்ளடக்கியதாக உள்ளது முழுவதும் வண்ண வண்ண படங்கள் அடங்கியதாக மிகவும் சுவாரஸ்யமானதாக உள்ளது ஒவ்வொரு பொருளும் வைக்கப்பட வேண்டிய சரியான இடத்தையும் வடிவமைக்க வேண்டும் பின்னர் உலக முழுவதும் இந்த குறிப்பிட்ட நடைமுறையை பின்பற்ற பழகி கொள்ள வேண்டும் மேலும் ஒவ்வொரு பர்கரிலும் கெட்சுப் முஸ்டார்ட் அண்ட் பிக்கல் ketchup mustard and pickle போன்றவை இருக்கும் இடத்தை உறுதிப்படுத்தவேண்டும் வருபவர் பசியுடன் இருந்தாலும் முக்கியமானது தரத்தை உறுதிப்படுத்தும் வரை எந்த சேவையும் இருக்கக்கூடாது சேவை செய்ய ஆறு படித்தரங்கள் கொண்ட அற்புதமான கையேடு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆகவே ஒவ்வொரு குறிப்பிட்ட முறைக்கும் தர படுத்துவதற்கான கையேடு இருப்பது அவசியம் ஒவ்வொரு ஊழியரும் இந்த கையேட்டின் பிரகாரம் சரியான பயிற்சியை பெற்றவர்களாக இருப்பது அவசியம் இது போன்ற பயிற்சிகளை நடைமுறைப்படுத்தினால் வெற்றி பெறுவது நிச்சயமாகும் நீங்கள் எளிதான முறையில் வெற்றி பெறுவதற்கு கையேடுகளை தரமான வகையில் பயன்படுத்த வேண்டும் சமையலறை மற்றும் தொழில்நுட்பத்தில் இது போன்ற வழிமுறைகளை நம்மில் பெரும்பாலானோர் பார்த்திருக்க மாட்டார்கள் இந்த வழிமுறைகளை வலுப்படுத்துவது அவசியம் ஏனெனில் தொழிலாளர்கள் பர்கர்கள் மற்றும் பொரியலை எப்பொழுது கொழுப்பில் இருந்து எடுக்க வேண்டும் என்பதை விளக்குகல் மற்றும் ஒலிப்பான்கள் மூலம் அறிவுறுத்தல் செய்கின்றன இதன் சுவை சரியாக அமைவதற்கு மிக முக்கியமான ஒன்றாகும் நீங்கள் தனித்துவமான சுவையை அளிக்க விரும்பினால் நிலைத்தன்மையை உருவாக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான பிரஞ்ச் பர்கர்கள் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் சம அளவு கொழுப்பு மற்றும் சமமான மிருதுத்தன்மை அவை அனைத்தும் விளக்குகள் மற்றும் ஒலிப்பான்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன இவை சமையல் தொழிலை உழைப்பாளர்களுக்கு எளிதாக்குகின்றன கெட்ச்அப் டிஸ்பென்சர்கள் தேவையான மலர் வடிவத்தில் அளவிடப்பட்ட உற்பத்தியை வழங்குகின்றன அழகியல் உணர்வை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த வகை சேவைகள் வழங்கப்படும்போதெல்லாம் நீங்கள் அழகைக் காண்கிறீர்கள் இது மிகவும் மிக முக்கியமானதாக மாறும் அதாவது பயிற்சி பெற வேண்டிய மலர் வடிவத்தில் தேவையான பொருட்களின் அளவு ஊழியர்கள் இருக்க வேண்டும் நீங்கள் இந்த வகை அலங்காரங்களை உருவாக்கும் போதெல்லாம் அது மலர் வடிவமாக இருக்க வேண்டும் அதைப் பின்பற்ற வேண்டும் மேலும் விளக்குகள் வரை ஊழியர்களுக்கு ஆர்டர்களை எழுதுவதற்கும் கூடுதல் பொருட்களை வழங்க ஊக்குவிப்பதற்கும் தேவையை நீக்குகிறது ஒரு குறிப்பிட்ட சுவை குறிப்பிட்ட தேர்வு ஆகியவற்றை நாங்கள் விரும்புகிறோம் பின்னர் அந்த நபர் அந்த உத்தரவை எடுக்க வேண்டும் பின்னர் அவர் தெரிவிக்க வேண்டும் ஆம் ஒரே வகை தேர்வு வாடிக்கையாளர் குறிப்பிட்ட தேர்வை வழங்குதல் மீண்டும் தேர்வில் மாற்றமும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது எனவே அந்த விஷயத்தில் குறிப்பிட்ட வகை பயிற்சி உதவியுடன் நடவடிக்கைகளில் வழங்கப்படுகிறது இவற்றுக்கு செயல்பாடுகள் மற்றும் சேவை கையேடும் உள்ளது பயிற்சி கையேடும் உள்ளது இப்போது என்ன முக்கியம் கற்றலின் பாடம் என்ன கற்றல் பாடம் இதுதான் நாம் எந்தவொரு பயிற்சி கையேட்டையும் உருவாக்கும் போதெல்லாம் அது மிகவும் திட்டவட்டமாக இருக்க வேண்டும் அது முறையாக பிரிவுப்படுத்தப்பட வேண்டும் இது செயல்முறை எங்கிருந்து தொடங்குகிறது மற்றும் செயல்முறை முடிவடைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தர உத்தரவாதத்தை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் தரத்தை எவ்வாறு உறுதி செய்கிறோம் உலகெங்கிலும் சுவை எவ்வாறு உறுதி செய்வோம் என்பதுதான் இது அவர்களின் முதல் இடத்தில் இல்லை ஆனால் அது உலகம் முழுவதும் உள்ளது சுவை பராமரிக்கப்படுகிறது அதுவும் வெவ்வேறு இடங்களில் தயாரிக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது ஒரே சுவையுடன் வெவ்வேறு இடங்களில் உற்பத்தி செய்வது அது ஒரு சவால் அந்த சவாலை எதிர்கொள்வது அமைப்பின் அழகு நான் எடுக்க விரும்பும் இரண்டாவது உதாரணம் அது HUL ஆகும் எனவே இந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் இப்போது இங்கே பார்ப்போம் அவர்கள் பயிற்சியை எவ்வாறு வழங்குகிறார்கள் அவர்கள் எவ்வாறு வெற்றியை உறுதி செய்கிறார்கள் எல் பயிற்சி போன்ற ஒரு எஃப் ஜி நிறுவனத்திற்கு ஒரு தொடர்ச்சியான செயல்முறை மற்றும் தொழில் வாழ்க்கையின் நடுவில் தலையீடு மட்டுமல்ல எனவே இது இப்படி இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே அவர்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நபரும் பயிற்சி செயல்முறை மூலம் செல்ல வேண்டும் சில அமைப்புகளில் நபர் நடுத்தர நிலைக்கு வந்ததும் இப்போது உயர் மட்டத்திற்குச் செல்வதும் போல அல்ல பின்னர் அவருக்கு தலைமைத்துவ பயிற்சி திட்டம் வழங்கப்படும் அது பிரச்சினை அல்ல பிரச்சினை என்னவென்றால் ஒவ்வொரு கட்டத்திலும் மட்டத்திலும் வேலையை மிகவும் திறமையாகவும் பயனுள்ளதாகவும் அடுத்த நிலை தரத்திற்கு மாற்ற வேண்டும் பதவி உயர்வு மட்டுமல்ல அடுத்த நிலை தரமாகவும் மாற்றுவதும் அது தொடர்ச்சியான செயல்முறையாகும் ஜி நிறுவனத்திற்கு இந்தியாவில் இரண்டு மேலாண்மை பயிற்சி மையங்கள் உள்ளன அவை மும்பை மற்றும் பெங்களூரில் உள்ளன எனவே மும்பை மற்றும் பெங்களூரில் அந்த விஷயத்தில் இந்த இரண்டு மேலாண்மை மையங்களும் தங்கள் பங்குதாரர்களுக்கு பயிற்சியளிப்பதற்காக வேலை செய்கின்றன HUL இன் பல்வேறு தொழிற்சாலைகள் மற்றும் பிராந்திய விற்பனை அலுவலகங்களில் அமைந்துள்ள தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இந்த பிரிவுகளால் நடத்தப்படும் பிரத்யேக பயிற்சி மையங்கள் உள்ளன இப்போது நீங்கள் பார்த்தது இது அமைப்பின் தொடர்ச்சியான செயல்முறையாகும் இது அமைப்பின் தொடர்ச்சியான செயல்முறையாக இருந்தால் அவர்கள் இந்த குறிப்பிட்ட வகை பயிற்சியை தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் மேலும் தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல பிராந்திய அளவிலான விற்பனைக் குழுவிலும் இது மிகவும் முக்கியமானது இதில் நீங்கள் யாருக்கு பயிற்சி அளிக்கிறீர்கள் என்பதுதான் முந்தைய மாதிரியில் நான் குறிப்பிட்டது நீங்கள் கல்விப் பின்னணி சமூக பின்னணி பயிற்சியாளரின் புள்ளிவிவர மாறிகள் ஆகியவற்றைக் காண வேண்டும் பின்னர் நீங்கள் பயிற்சி முறை மற்றும் பயிற்சி நுட்பங்களை தீர்மானிக்க வேண்டும் பயிற்சி நுட்பங்களையும் முறைகளையும் நீங்கள் தீர்மானிக்க முடியாது மக்கள்தொகை மாறுபாடுகளுக்கு இடையில் மிகப்பெரிய இடைவெளி உள்ளது எனவே அந்த விஷயத்தில் அது மிக முக்கியமானது எனவே நீங்கள் யாருக்கு பயிற்சி அளிக்கிறீர்கள் நீங்கள் எந்த மட்டத்தில் பயிற்சி அளிக்கிறீர்கள் என்ன பணி அல்லது வேலைகள் உள்ளன என்பனவற்றை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் இந்த குறிப்பிட்ட பயிற்சி எவ்வாறு நிறுவன வளர்ச்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் நிறுவன வளர்ச்சியுடன் தனிப்பட்ட வளர்ச்சியும் இணைக்க வேண்டும் HUL ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சி வகுப்புகளுக்கான அட்டவணையை வரைகிறது பெரும்பாலான நிறுவனங்கள் இந்த நடைமுறையைக் கொண்டிருக்கின்றன இது மிகவும் பழமையான நடைமுறையாகும் இது அவர்களின் பயிற்சித் திட்டங்களுக்கான அட்டவணையை எப்போதும் உருவாக்கும் தொழில்முறை அமைப்புகளாகும் அங்குள்ள பயிற்சித் திட்டத்தில் இருக்கும் குறிப்பிட்ட பயிற்சிக்கு யார் போகிறார்கள் சில நிறுவனங்கள் இன்னும் பயிற்சித் திட்டங்களுக்கான நிறுவனத்திடமிருந்து ஒப்புதலைப் பெறுகின்றன ஒப்புதல் வரும்போது அவர்கள் அறிவிக்கிறார்கள் பின்னர் அவர்கள் தானாக முன்வந்து பங்கேற்பதைக் கேட்கிறார்கள் பின்னர் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் ஆனால் சில நிறுவனங்கள் இதில் கூடுதலாக சாத்தியமான மதிப்பீடு செய்கின்றன செயல்திறன் மதிப்பீடு மற்றும் பயிற்சி பகுதிகளை அடையாளம் காண்கின்றன மனித ஆற்றலுக்கு இந்த திறன்கள் முடிவெடுக்கும் திறன் ஒருவருக்கொருவர் உறவு திறன் தொழில்நுட்ப கற்றல் திறன் ஆகியவற்றில் பயிற்சி தேவைப்படுகிறது எனவே இவை வேறுபட்டவை அவர்களுக்கு பயிற்சி தேவைப்படும் ஊழியர்களுக்கு பகுதிகளாக உள்ளன அவர்களுக்கு வெவ்வேறு பகுதிகளில் பயிற்சி தேவைப்பட்டால் அவர்கள் இந்த அலகுகளைப் பயன்படுத்தி பயிற்சி மையத்தை இயக்க வேண்டும் எனவே இது மிகவும் முக்கியமானது இது ஒரு அட்டவணையில் இருக்கும்படி கட்டமைக்கப்படுகிறது எனவே ஊழியர்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் பயிற்சிக்கு செல்லுங்கள் இலாப நோக்கற்ற நிறுவனத்தில் இது முந்தைய நாள் ஊழியர் அழைக்கப்பட்டு நாளை நீங்கள் பயிற்சிக்கு செல்ல வேண்டும் என்று அவர் கூறுவார் ஐயா எனக்கு பயிற்சி தேவையில்லை என்று பொருட்படுத்தாமல் நீங்கள் பயிற்சிக்கு செல்ல வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியும் ஆனால் நாங்கள் அட்டவணையை வடிவமைக்கும்போது ஊழியர்கள் எப்போது செல்ல வேண்டும் என்பது மிகவும் தெளிவாக இருக்கும் ஆனால் நாங்கள் அட்டவணையை வடிவமைக்கும்போது ஊழியர்கள் பயிற்சிக்குச் செல்ல வேண்டியதும் அவர்கள் எந்த வகையான பயிற்சியைப் பெறுகிறார்கள் என்பதும் அவர்களின் எதிர்காலத் திட்டத்தைப் பார்க்கும் அமைப்பால் அவர்களுக்கு எந்த வகையான பயிற்சி கட்டாயமாக்கப்படுகிறது என்பதும் ஊழியர்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் மற்றும் அடுத்தடுத்த திட்டமிடல் எனவே ஜூலை மாதத்தில் தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூன் வரை இயங்கும் இது ஒரு கல்வி ஆண்டு போன்றது பின்னர் அவர்கள் இந்த வகை பயிற்சி நாட்காட்டியைக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதில் வேலை செய்கிறார்கள் சலுகையில் 3 வகையான படிப்புகள் பொதுவாக உள்ளன முதலாவது நிறுவனத்தின் செயல்பாடுகளின் காணொளி அம்சங்களுடன் தொடர்புடைய பொதுவான விழிப்புணர்வு பாடமாகும் எனவே அந்த விஷயத்தில் நான் தொகுதி 13 இன் முதல் காட்சியில் குறிப்பிட்டது போல் பொது விழிப்புணர்வு பயிற்சி திட்டம் இருக்கும் நிறுவனயறிவு இருக்க வேண்டும் இல்லையெனில் ஊழியர்கள் நீண்ட காலமாக வேலை செய்வார்கள் அவர்கள் கூட அறிந்திருக்க மாட்டார்கள் நிறுவனத்தில் யார் இருக்கிறார்கள் மற்றும் நிறுவனத்தின் வணிகம் என்ன அமைப்பு எவ்வளவு பெரியது மற்றும் அந்த சங்கம் உரிமை அபிவிருத்தி செய்யப்படாத நிறுவனத்துடனான உறவு எனவே அவர்கள் நிறுவனத்தின் செயல்பாடுகளின் பல்வேறு அம்சங்களுடன் தொடர்புபடுத்த வேண்டும் செயல்பாட்டு முன்னோக்கிலுள்ள சவால்களின் கண்ணோட்டம் மற்றும் ஒரு நிறுவனத்தின் மதிப்புகள் பற்றிய ஒரு தொகுதி எனவே நிறுவனத்தின் மதிப்பு அமைப்புகள் அமைப்பின் நெறிமுறை அமைப்பு நோக்குநிலை திட்டம் மற்றும் அவ்வப்போது நிறுவனத்தின் வளர்ச்சி குறித்த பொதுவான விழிப்புணர்வு நிறுவனங்களுக்கு பல்வேறு அம்சங்கள் ஊழியர்களுக்கு அறிவிக்கப்படும் பின்னர் இந்த பயிற்சி திட்டத்தின் அட்டவணையை அவர்கள் பொது விழிப்புணர்வு பாடத்தைப் பற்றி பேசுவார்கள் இரண்டாவது தொகுப்பு படிப்புகள் ஊழியர்களுக்கு ஒரு நடத்தை வார்ப்புருவை வழங்குகிறது எனவே முதலில் நிறுவனம் குறித்த விழிப்புணர்வு இரண்டாவதாக வளர்ச்சிக்குத் தேவையான திறன்களை வளர்ப்பதற்கான பயிற்சித் திட்டத்தின் நடத்தை அம்சமாகும் இதில் தலைமைத்துவம் டீம் பில்டிஂங் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திட்டங்கள் உள்ளன எனவே அதிக கவனம் செலுத்துவது ஒருவருக்கொருவர் உறவாகும் தலைமைத்துவ பாணிகள் மற்றும் தலைமைத்துவ நடவடிக்கைகள் மற்றும் தலைமைத் திட்டங்கள் மூலம் ஒருவருக்கொருவர் உறவு அறிமுகப்படுத்தப்படும் பின்னர் பங்கேற்பாளர்களிடம் இந்த குறிப்பிட்ட பயிற்சியின் பின்னர் அவர்கள் எப்போது பணியிடத்திற்குச் செல்வார்கள் என்று கேட்கும் பின்னர் அவர்கள் அந்த குறிப்பிட்ட வகை தலைமைத்துவத்தை நிரூபிக்க வேண்டும் மற்றும் தலைமைத்துவ திறன்கள் மற்றும் சிறப்பாக பங்கேற்பு திறன்கள் இரண்டாவது முக்கியமானது என்னவென்றால் வெவ்வேறு ஊழியர்களிடையே ஒருங்கிணைப்பு மற்றும் ஒற்றுமையை எவ்வாறு உருவாக்குவது என்பதுதான் குழு கட்டமைப்பாகும் டீம் பில்டிஂங் அவர்கள் எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்படும் மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உறவை வளர்த்துக் கொள்ள முடிந்தால் அவர்கள் இந்த குறிப்பிட்ட முடிவை எடுப்பார்கள் ஆம் வெற்றிகரமாக முடித்த நபர்கள் பயிற்சி திட்ட அணியில் உறுப்பினராக இருக்க முடியும் ஆகவே ஒன்றாகச் செயல்படுவதில் ஒரு குறிப்பிட்ட தடை பிரச்சினை இருந்தால் நிச்சயமாக டீம் பில்டிஂங் அம்சம் இருக்கும் மூன்றாவது பிரச்சினை தீர்க்கும் வணிகமானது கொந்தளிப்பான சூழ்நிலையில் செயல்படும் போது இந்த நிலைமை மாறிக்கொண்டே இருக்கும் போது சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருந்தால் பிரச்சினைகள் உயர வேண்டும் பிரச்சினைகள் எழுந்தால் பயிற்சியாளர் பயிற்சியின் வகையை வழங்க வேண்டும் இதனால் அவர்கள் சிக்கலை தீர்க்கிறார்கள் எனவே பணியிடத்தில் பல பிரச்சினைகள் எதிர்பார்க்கப்படும் பிரச்சினைகள் அல்லது பொதுவான பிரச்சினைகள் போன்றவை இருக்கும் அங்கு ஒரு நபர் வரக்கூடும் பின்னர் அந்த நேரத்தில் சிக்கலைத் தீர்க்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன பயிற்சி வகை என்னவாக இருக்கும் என்பதை HUL ஆல் வழங்கப்படுகிறது பொது விழிப்புணர்வு நடத்தை பயிற்சி மற்றும் 3வது முறை ஆகியவற்றிற்குப் பிறகு 3வது தொகுப்பு மற்றும் அது திறன் அடிப்படையிலானது அதில் நாம் அதைப் பற்றி பேசும்போதெல்லாம் எந்த வகையான வேலைகள் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திறன் தேவைகள் திறனின் முழுமை தேவைகள் வெவ்வேறு செயல்பாடுகளுக்கான ஸ்கில் டெம்ப்ளட் சந்தைப்படுத்தல் நிதி தொழில்நுட்பம் மனிதவள மேம்பாடு ஆகியவை வரையறுக்கப்பட்டுள்ளன மேலும் பல்வேறு செயல்பாட்டு பகுதிகளின் இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டில் திறன் மட்டத்தை மேம்படுத்த குறிப்பிட்ட படிப்புகள் இயக்கப்படுகின்றன மற்றும் வெவ்வேறு பகுதிகளில் பணிபுரியும் நபர்கள் சந்தைப்படுத்தல் நிதி தொழில்நுட்ப இயல்புகளில் அவர்கள் தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நான் கவனத்தில் கொள்ள விரும்பும் மூன்றாவது மற்றும் கடைசி அமைப்பு நெஸ்லே நிறுவனம் ஆகும் நெஸ்லேவின் பயிற்சித் திட்டம் உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் 135 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு மற்றும் செயல்பாடுகளைக் கொண்ட உலகின் முன்னணி உணவு நிறுவனமாக நெஸ்லே உள்ளது இது பல தேசியங்கள் மதங்கள் மற்றும் இனப் பின்னணியைக் கொண்ட ஒரு உலகளாவிய அமைப்பாகும் இவை அனைத்தும் ஒன்றிணைக்கும் பெருநிறுவன கலாச்சாரத்தில் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன நான் நெஸ்லே நிறுவனத்தையும் சுவிட்சர்லாந்தில் உள்ள அவர்களின் ஆலைகளையும் பார்வையிட்டேன் அங்கே அவர்கள் எப்படி முடிவு செய்தார்கள் என்பதை நான் கண்டேன் மேலும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் பள்ளிக்குச் செல்லும் குழந்தைகளின் உதவியைப் பெறும் தயாரிப்பை வடிவமைப்பதில் அவர்கள் சாக்லேட்டை ருசித்து வருகிறார்கள் எந்த சாக்லேட்டை அவர்கள் அதிகம் விரும்புகிறார்கள் என்பதை முடிவு செய்து அதன் அடிப்படையில் சந்தைப்படுத்தல் குழு பகுப்பாய்வு செய்து தயாரிப்பை தீர்மானிக்கிறது நெஸ்லேவின் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி மற்றும் கலாச்சாரத்தின் மிக முக்கியமான பகுதி அவை செயல்படும் ஒவ்வொரு நாட்டிலும் மனித திறனை மேம்படுத்துவதாகும் எனவே இந்த அழகுதான் அவர்கள் செயல்படும் எந்த நாட்டிலும் அவர்கள் தொடர்புபடுத்தும் எந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி மற்றும் கலாச்சாரம் மற்றும் அந்த ஒத்திசைவு நெஸ்லேவுக்கு வலிமையைக் கொடுக்கும் உள்ளூர் அம்சங்களைக் கருத்தில் கொண்டு மனித திறனை வளர்ப்பதற்கான வணிகப் பகுதி மற்றும் கலாச்சாரம் கற்றல் என்பது நெஸ்லேவின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் உண்மையில் நான் குறிப்பிட்டது போலவே பயிற்சியும் தொடர்ச்சியான செயல்முறையாகும் பெரும்பாலான நிறுவனங்களில் கற்றல் மற்றும் மேம்பாடு ஒரு கலாச்சாரம் இது ஒரு தொடர்ச்சியான செயல் எனவே அவர்கள் கற்றுக்கொள்ள விருப்பம் உடையவர்கள் நெஸ்லேவால் பணியமர்த்தப்பட வேண்டிய ஒரு அவசியமான நிபந்தனையாகும் எனவே தங்களை வளர்த்துக் கொள்ள ஆர்வமில்லாத நபர்கள் நெஸ்லேவில் ஒரு சிக்கலைக் காண்பார்கள் ஆனால் தங்களை வளர்த்துக் கொள்ளத் தயாராக இருக்கும் அந்த ஊழியர்கள் அவர்கள் மேலும் செல்ல விரும்புகிறார்கள் அவர்களின் வாழ்க்கையில் வளர்ச்சியை விரும்புவார்ங்கள் நிச்சயமாக அந்த விஷயத்தில் நெஸ்லே அவர்களுக்கு பயிற்சி மூலம் உதவும் முதல் மற்றும் முக்கிய பயிற்சி பணியில் செய்யப்படுகிறது மேலும் வழிகாட்டல் மற்றும் பயிற்சி என்பது ஒவ்வொரு மேலாளரின் பொறுப்பின் ஒரு பகுதியாகும் மேலும் ஒவ்வொருவரும் அவரவர் பதவியில் முன்னேற வேண்டியது அவசியம் ஆகவே அந்தத் தலைமையே உள்ளது நீங்கள் அவர்கள் வளர்ச்சியை எடுக்க வேண்டும் அவர்களால் வளர்ச்சியை எடுக்க முடியாவிட்டால் பயிற்சியில் மட்டும் ஏதோ தவறு இருக்கிறது என்று அர்த்தம் ஆனால் பயிற்சியாளரிடமும் ஏதோ தவறு இருக்கிறது பயிற்சியாளருக்கும் அமைப்பிற்கும் வசதி செய்ய வேண்டும் இதனால் அனைவரும் வளர வேண்டும் எனவே இங்கே ஒரு வகையான பயிற்சித் திட்டத்தை வழிநடத்துவதும் பயிற்றுவிப்பதும் நெஸ்லே விஷயத்தில் ஒவ்வொரு மேலாளருக்கும் வழங்கப்படும் பொறுப்பாகும் மேலும் நெஸ்லே அந்த வகை பயிற்சித் திட்டத்தை வழங்குகிறது முறையான பயிற்சித் திட்டங்கள் பொதுவாக நோக்கம் எங்கிருந்தாலும் சிக்கல் அடையாளம் காணப்படுவது செயல்திறன் மதிப்பீட்டை அடிப்படையாகக் கொண்டதாக இருக்கும் அல்லது சாத்தியமான மதிப்பீட்டை அடிப்படையாகக் கொண்டு எளிதாக்குகிறது மற்றும் பயிற்சித் திட்டத்தின் அடிப்படை நோக்கமான தொடர்புடைய திறன்களையும் மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது பயிற்சித் திட்டத்தின் அடிப்படை நோக்கம் அந்தத் திறன்கள் மற்றும் திறன்களை வழங்குவதேயாகும் இதனால் அவர்கள் தங்கள் வேலைகளை மிகவும் திறமையாக வளர்த்துக் கொள்ள முடியும் மேலும் அவர்கள் தங்கள் வேலைகளை சிறந்த வழியில் வழங்க முடியும் எனவே அவை தனிப்பட்ட மேம்பாட்டுத் திட்டங்களின் கட்டமைப்பில் முன்மொழியப்பட்டுள்ளன அவை வெகுமதியாக அல்ல இதன் விளைவாக அவர்கள் பயிற்சித் திட்டத்தின் இந்த குறிப்பிட்ட அம்சத்தில் செயல்படுகிறார்களா என்பதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் நாம் கல்வியறிவு பயிற்சி பற்றி பேசுவோம் நெஸ்லே தொழில்நுட்பத்தின் அளவை வழங்குகிறது நெஸ்லேவின் தொழிற்சாலைகள் சீராக உயர்ந்துள்ளன பயிற்சியின் தேவை அனைத்து மட்டங்களிலும் அதிகரித்துள்ளது முன்கூட்டியே உபகரணங்களை இயக்குவதற்கான குறிப்பிட்ட திறன்களை வளர்ப்பதற்கான வேலைவாய்ப்பு பயிற்சி இவற்றில் பெரும்பாலானவை இதன் விளைவாக அவர்களின் தொழிற்சாலை படிப்படியாக உயர்ந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே அவர்கள் ஒவ்வொரு மட்டத்திலும் பயிற்சித் தேவையை கவனித்துக்கொண்டிருப்பதால் நான் முன்பே குறிப்பிட்டது போலவே வேலைவாய்ப்புப் பயிற்சியும் அவை மேலும் அதிகரித்து வருகின்றன அவர்களின் செயல்பாடுகளில் திறமையானவை நெஸ்லேவில் ஆஃப்ரீன்ட்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் பயிற்சி முறைகளில் இருக்கும் முந்தைய தொகுதியில் இந்த பயிற்சி திட்டத்தை நான் முன்பு விவாதித்தேன் நெஸ்லே பயிற்சியின் ஒரு முக்கிய அங்கமாக ஆஃப்ரீன்ட்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் உள்ளன அங்கு இளம் பயிற்சியாளர்கள் அவர்கள் வாரத்தில் 3 நாட்கள் வேலையிலும் 2 நாட்கள் பள்ளிகளிலும் செலவிட்டனர் இதன் விளைவாக அவர்கள் கற்றுக் கொள்ளும் இளம் பயிற்சியாளர்கள் அவர்கள் எவ்வாறு வேலை செய்ய முடியும் எப்படி முடியும் மேலும் அவர்களின் கல்வியையும் பெறுங்கள் எனவே அவர்கள் 3 நாட்கள் வேலையிலும் இரண்டு நாட்கள் பள்ளியிலும் வேலை செய்கிறார்கள் லோக்கல் ட்ரைனிங் அனைத்து நெஸ்லே Nestlé ஊழியர்களில் மூன்றில் இரண்டு பங்கு தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலோர் தங்கள் குறிப்பிட்ட தேவைகளைப் பூர்த்தி செய்ய தொடர்ச்சியான பயிற்சியை ஏற்பாடு செய்கிறார்கள் கூடுதலாக நெஸ்லேவின் Nestlé பல இயக்க நிறுவனங்கள் தங்களது சொந்த குடியிருப்பு பயிற்சி மையங்களை நடத்துகின்றன இதன் விளைவாக உள்ளூர் பயிற்சி என்பது உலகெங்கிலும் உள்ள நெஸ்லேவின் மக்கள் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் அவர்களின் மிகப்பெரிய அங்கமாகும் மேலும் 240000 ஊழியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சியைப் பெறுகிறார்கள் உலகெங்கிலும் நெஸ்லேவின் பயிற்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் பயிற்சி பெறும் நிறுவனங்களில் கணிசமான பெரும்பான்மையும் அவர்கள் வட்டாரங்களில் பரப்பியிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இறுதியாக நாம் சர்வதேச பயிற்சிக்கு வருவோம் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ரைவ் ரெய்ன் இன்டர்நேஷனல் ட்ரைனிங் சென்டர் உலகெங்கிலும் உள்ள மேலாளர்களை மூத்த நெஸ்லே மேலாளர்களிடமிருந்தும் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ளவும் அழைத்து வந்துள்ளது எனவே இது எப்போதுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது மூத்த மட்டத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே பயிற்சியளிக்கப்பட்டவர்கள் மற்றொரு எடுத்துக்காட்டில் நாம் பார்த்தது அதாவது மூத்த ஓட்டுநர்கள் பின்னர் இணைந்த இளநிலை ஓட்டுநர்களுக்கு எவ்வாறு பயிற்சி அளித்தனர் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் மூத்த நெஸ்லே மேலாளர்களிடமிருந்தும் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ள வேண்டியதைக் கற்றுக்கொள்வீர்கள் தகுதிக்கான சென்ட்ரல் சிகிரீனிங் மற்றும் வகுப்புகள் புவியியல் மற்றும் அதிர்ஷ்டமான பின்னணியைக் கொண்டவர்களைச் சேர்க்க கவனமாக இயற்றப்பட்டிருந்தாலும் எந்த எந்த பாடத்திட்டத்தை நாட்டு நிர்வாகிகள் தீர்மானிக்கிறார்கள் எனவே சரியான குழு ஒருங்கிணைப்பு இருக்க முடியும் பொதுவாக வகுப்பில் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வரும் 15 முதல் 20 தேசியங்கள் உள்ளன இந்த மையம் ஒவ்வொரு ஆண்டும் 80 க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து சுமார் 1700 மேலாளர்கள் கலந்துகொள்ளும் 70 படிப்புகளை வழங்குகிறது எனவே இந்த பயிற்சியானது வெவ்வேறு தேசங்களிலிருந்து வரும் மக்களின் ஒண்டேர்ப்புல் பௌயூட் மாறும் மற்றும் அவற்றின் செயல்திறனுக்காக அடையாளம் காணப்பட்ட வெவ்வேறு படிப்புகள் உள்ளன மேலாண்மை படிப்புகள் உள்ளன இவை ரைவ் ரெய்னில் உள்ள அனைத்து படிப்புகளிலும் சுமார் 66 சதவீதம் ஆகும் பங்கேற்பாளர்கள் பொதுவாக 4 முதல் 5 ஆண்டுகளாக நிறுவனத்துடன் இருக்கிறார்கள் நெஸ்லே மதிப்புகள் மற்றும் வணிக அணுகுமுறைகளின் உண்மையான பயிற்சி பெறுவதே இதன் நோக்கம் இந்த படிப்புகள் உள் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துகின்றன எனவே அவை அனைத்து படிப்புகளிலும் 66 சதவீதம் மேலாண்மை படிப்புகளுக்கு செல்கின்றன இக்ஜேக்யடிவ் கோர்ஸ உள்ளன இந்த வகுப்புகள் பெரும்பாலும் 5 முதல் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மேலாண்மை பாடநெறியில் கலந்து கொண்டவர்களைக் கொண்டிருக்கின்றன மேலும் நெஸ்லேவை வெளிப்புறமாக பிரதிநிதித்துவப்படுத்தும் திறனை வளர்ப்பதிலும் வெளிநாட்டினருடன் பணியாற்றுவதிலும் கவனம் செலுத்தப்படுகிறது இது தொழில்துறை பகுப்பாய்வை அடிக்கடி கேட்கிறது நீங்கள் ஒரு போட்டியாளராக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் எனவே அந்த விஷயத்தில் அவை மேலும் மேலும் ஆக்கபூர்வமாகவும் உரையாடும்விதமாகவும் மாறி வருகின்றன இதனால் அவை சிறந்த யோசனைகளுடன் வெளிவருகின்றன எனவே இது பல்வேறு நிறுவனங்களால் பயன்படுத்தப்பட்ட முறைகள் பற்றிய பயிற்சித் திட்டங்களைப் பற்றியது இவை சில எடுத்துக்காட்டுகள் மீதமுள்ள பயிற்சி முறைகள் மற்றும் நுட்பங்களை அடுத்த தொகுதியில் விவாதிப்போம் நன்றி